இயக்கவியல் அடிப்படையிலான வடிவமைப்பிற்கு பதிலளிக்க வேண்டிய கேள்விகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம் கிராக் வளர்ச்சியின் ஒரு நுட்பம் தான் ஃப்பெட்டிக் நீங்கள் உண்மையில் ஃப்பெட்டிகை எடுத்துக் கொண்டால் சிந்திக்கக்கூடிய இரண்டு பிரிவுகள் உள்ளன ஒன்று குறைந்த சுழற்சி ஃப்பெட்டிக் மற்றொன்று உயர் சுழற்சி ஃப்பெட்டிக் கிராக் துவக்கம் கிராக் வளர்ச்சி மற்றும் இறுதியாக கேட்டாஸ்ட்ரோபிக் ஃப்பைளியர் ஆகியவற்றைக் கொண்ட உயர் சுழற்சி ஃப்பெட்டிக் குறித்து நாங்கள் கவனம் செலுத்தப் போகிறோம் குறைந்த சுழற்சி ஃப்பெட்டிக் விஷயத்தில் ஸ்ட்ரெஸின் அளவு மிக அதிகமாக உள்ளது மற்றும் 1000 சுழற்சிகளுக்குள் பொருள் தோல்வியடையக்கூடும் எனவே பிராக்சர் இயக்கவியல் அதிகம் பயன்படாது அதிக சுழற்சி ஃப்பெட்டிக் விஷயத்தில் பிராக்சர் இயக்கவியல் பயன்படுத்தப்படுகிறதா என்பதைக் கண்டுபிடிக்கலாம் சிக்கல் என்னவென்றால் ஃப்பெட்டிக் லோடிங்க் உட்பட்ட கட்டமைப்புகளில் NDT முறைகளால் ஒரு கிராக் கண்டறியப்பட்டால் ஒரு வடிவமைப்பாளராக நிலைமைக்கு எவ்வாறு பிரதிபலிக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் பதிலளிக்க வேண்டிய கேள்விகள் யாவை அவை பொருள் அல்லது இயந்திரத்தை இயக்குவது பாதுகாப்பானதா பாதுகாப்பு பார்வையில் இது மிகவும் முக்கியமானது பாதுகாப்பாக இருந்தால் எவ்வளவு காலம் கேட்டாஸ்ட்ரோபிக் ஃப்பைளியர் ஏற்படுவதற்கு முன்பு அந்தக் பொருட்களை நிராகரிக்கவோ அல்லது இயந்திரத்தை நிறுத்தவோ கிராக் வளர்ச்சியைக் கண்காணிக்க முடியுமா தோல்வியை குறித்த பகுப்பாய்வு எளிய டென்சைல் லோடிங்கில் இருந்து ஒருங்கிணைந்த லோடிங்கை நாங்கள் கவனித்தபோது ஒரு எளிய டென்ஷன் டெஸ்ட் முடிவைப் பயன்படுத்துவோம் எங்கள் வழக்கமான வடிவமைப்பு அணுகுமுறைகளில் ஒருங்கிணைந்த லோடிங்காக இதைப் பயன்படுத்தினோம் நீங்கள் சுழற்சி லோடுக்கு உட்பட்ட கட்டமைப்பைப் படிக்க விரும்பும் போது ஃப்பெட்டிக் லோடிங்கில் நாங்கள் பட்டம் பெற்றோம் இப்போது கேள்வி என்னவென்றால் நீங்கள் கூட தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் கிராக் எவ்வாறு வளரும் லாகுனா அப் கன்வென்ஷனல் பெட்டிக் டெஸ்ட் எனவே முதல் பிரச்சினை என்னவென்றால் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வழக்கமான ஃப்பெட்டிக் சோதனையின் முடிவுகளை நீங்கள் விரிவாக்க முடியுமா அந்த மாதிரியான கேள்வியை நீங்கள் கேட்டால் பதில் இல்லை ஃப்பெட்டிக் சோதனைகளில் ஃப்பெட்டிக் கிராக் வளர்ச்சி நுட்பம் காரணமாக உள்ளார்ந்த குறைபாடுகள் வளர்ந்து ஒரு முக்கியமான நிலையை அடைகின்றன இது பிராக்சருக்கு வழிவகுக்கிறது இது முற்றிலும் சரி ஆனால் ஃப்பெட்டிக் சோதனை எவ்வாறு செய்யப்படுகிறது நீங்கள் எண்டுறன்ஸ் லிமிட்டை மட்டுமே குறிப்பிடுகிறீர்கள் எண்டுறன்ஸ் லிமிட் என்ற கருத்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது 107 சுழற்சிகள் அல்லது அதற்கு மேற்பட்ட கால அவகாசத்திற்கு அனுமதிக்கப்பட்ட சுழற்சியாகும் ஸ்ட்ரெஸின் நிலை என்ன நான் குறிப்பிட்டுள்ளேன் எல்லா பொருள்களும் இறுதியில் தோல்வியடையும் எந்தவொரு பொருளுக்கும் எண்டுறன்ஸ் லிமிட் போன்ற எதுவும் இல்லை என்று சமீபத்திய ஆராய்ச்சி கூறுகிறது இது சோதனை ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நடைமுறைக் கண்ணோட்டத்தில் உங்கள் கால அவகாசம் 10 7 சுழற்சிகளுக்கு அப்பால் இருந்தால் அது போதுமானது உங்கள் பொருள்களை வடிவமைக்க எண்டுறன்ஸ் லிமிட் பயன்படுத்தலாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் கிராக் வளர்ச்சியைக் கண்டறிந்து கண்காணிக்க எந்த முயற்சியும் எடுக்கப்படாததால் S N வரைபடம் கிராக் வளர்ச்சி அல்லது ஆய்வு இடைவெளிகளுக்கு பதில்களை வழங்க முடியாது சுழற்சி முறையில் மாறுபடும் கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரெஸ் நிலைக்கு நீங்கள் அறிவீர்கள் எதிர்பார்க்கப்படும் கால அவகாசம் என்ன ஏனென்றால் நீங்கள் சேகரிக்கும் ஒரே தகவல் அதுதான் உங்களிடம் ஒரு கிராக் இருந்தால் நீங்கள் சுழற்சி லோடுக்கு பயன்படுத்தும்போது கிராக்கின் மீதமுள்ள கால அவகாசம் என்ன ஃப்பெட்டிக் சோதனையிலிருந்து உங்களுக்கு தெளிவான விளக்கம் இல்லை ஏனெனில் இதுபோன்ற தகவல்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை இத்தகைய தகவல்களைப் பெறுவதற்கு இந்தக் கேள்விகளுக்கு பதிலளிக்க இன்னும் முழுமையான சோதனை முறைகள் செய்யப்பட வேண்டும் கிராக் கிரௌத் கர்வ் மக்களின் சோதனை முயற்சி என்ன கிராக் வளர்ச்சி வளைவு என்றால் என்ன என்பதை அறிய மக்கள் முயற்சித்துள்ளனர் இதில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பிராக்சர் சோதனைக்கான தரநிலை ஃப்பெட்டிக் லோடான ஸ்பெசிமென்களில் ஒன்றை எடுத்துக்கொள்கிறார்கள் மேலும் இந்த கிராக் NDT முறைகளால் கண்காணிக்கப்படுகிறது எனவே இங்குள்ள முக்கியமான பிரச்சினை என்னவென்றால் சோதனை செய்யப்படும்போது கிராக் எவ்வாறு வளர்கிறது என்பதைக் காண நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் எனவே நீங்கள் கூடுதல் டேட்டாவை சேகரிக்கிறீர்கள் ஃப்பெட்டிக் லோடிங்க் எவ்வாறு செய்யப்படுகிறது ஃப்பெட்டிக் சோதனைகளைப் போல ஃப்பெட்டிக் லோடிங்க் முழுமையாக மாற்றப்படவில்லை ஆனால் இந்த சோதனைகளில் குறைந்த லோடு 0 என வைக்கப்படுகிறது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதுவும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சோதனை பல்வேறு லோடுகளுக்கும் மற்றும் கிராக் நீளம் மற்றும் சுழற்சிகளின் எண்ணிக்கையைப் பெறுகிறது அடிப்படையில் பாருங்கள் நீங்கள் ஒரு பெரிய டேட்டாவை சேகரிப்பீர்கள் ஒரு பொருளுக்கு நீங்கள் லோடு வீச்சு மாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் லோடு வீச்சு ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் வெவ்வேறு வகையான கிராக் வளர்ச்சி வளைவைக் கொண்டிருப்பீர்கள் இப்போது சவால் என்னவென்றால் இந்தத் டேட்டாவை நீங்கள் எவ்வாறு அர்த்தமுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் தயவுசெய்து இந்த வரைபடத்தை முடிந்தவரை வரையவும் நீங்கள் இங்கே வைத்திருப்பது என்னவென்றால் x ஆக்ஸிஸில் நீங்கள் ஆயிரக்கணக்கான சுழற்சிகளைக் கடந்துவிட்டீர்கள் Y ஆக்ஸிஸ் நீங்கள் ஃப்பெட்டிக் கிராக் நீளத்தை மில்லிமீட்டரில் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் இங்கே பார்த்தால் ஒரு சில சுழற்சிகளுக்குள் கிராக் பெரிய அளவில் வளர்ந்துள்ளது இது அதிக லோடுக்கு வெளிப்படையாக உள்ளது அது 44 1 KN க்கு சமமான 𝛅 P என வழங்கப்படுகிறது இரண்டாவது வரைபடம் 31 2 KN க்கானது எனவே இதற்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது 𝛅 P மதிப்பு சிறியதாக இருக்கும்போது கிராக் குரோத்து இந்த டேட்டா புள்ளிகளை நான் வெவ்வேறு வண்ணங்களுடன் வரைந்துள்ளேன் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதற்கான காரணம் என்னிடம் உள்ளது இது அடுத்த வரைபடங்களைப் பார்த்தவுடன் தெளிவாகிறது 22 3 KN மற்றும் 17 8 KN போன்ற சிறிய லோடுகளுக்கான வரைபடங்கள் உங்களிடம் உள்ளன எனவே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் 𝛅 P இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு நீங்கள் ஒரு ஒரே மெட்டிரியலுக்கு வெவ்வேறு கிராக் வளர்ச்சி வளைவைப் பெறுவீர்கள் உங்களுக்குத் தெரியும் இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஒரு ஒரே மெட்டிரியலுக்கு நீங்கள் பல வரைபடங்களைப் பெறுவீர்கள் அவற்றில் நான்கு மட்டுமே நான் காட்டியுள்ளேன் 𝛅 P மதிப்பை மாற்றினால் அவற்றில் பலவற்றை நீங்கள் பெறலாம் நீங்கள் இங்கே என்ன பார்க்கிறீர்கள் கிராக் வளர்ச்சி என்பது சுழற்சியான லோடு மற்றும் கிராக் நீளத்தின் செயல்பாடாகும் இப்போது கேள்வி என்னவென்றால் ஒரு மெட்டிரியலுக்கு உங்களிடம் பல வரைபடங்கள் இருந்தால் இதை உங்கள் வடிவமைப்பு கணக்கீட்டில் எவ்வாறு பயன்படுத்த முடியும் இது மிகவும் கடினமாகிறது ஸ்ட்ரெஸ் மற்றும் ஸ்ட்ரைன் என்ற கருத்து ஆரம்பத்தில் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் உண்மையிலேயே நினைவு கூர்ந்தால் மக்கள் ஐசோட்ரோபிக் பொருட்களின் ராடுகளை எடுத்தார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் அவர்கள் ஒரு மெட்டிரியலுக்கு போர்ஸ் எலோங்கேஷன் வரைபடத்தைத் திட்டமிட்டபோது மாதிரியின் நீளம் மற்றும் குறுக்கு வெட்டுப் பகுதியைப் பொறுத்து அவர்களுக்கு பல வரைபடங்கள் கிடைத்தன நீங்கள் அவற்றை மாற்றும்போது ஒரு கூடுதல் வரைபடத்தைப் பெறுவீர்கள் நீங்கள் ஃபோர்ஸுக்கும் இடப்பெயர்விற்கும் இடையே வரைபடம் வரைவதற்கு பதிலாக ஸ்ட்ரெஸுக்கும் ஸ்ட்ரைனுக்கும் வரைந்தால் இந்த டேட்டா அனைத்தும் ஒரே வளைவில் தொகுக்கப்படும் பிராக்சர் இயக்கவியலிலும் இதுபோன்ற ஒன்று நடந்தது Refer Slide Time 0957 பாரிஸ் லா நீங்கள் வரைபடத்தை கவனிக்கவும் எனவே நீங்கள் இங்கே கண்டறிவது என்னவென்றால் எனக்கு ஒரு நேர் கோடு உள்ளது இது உண்மையில் ஒரு லாகு லாகு ப்ளாட் எல்லா வண்ணங்களின் டேட்டா புள்ளியும் இந்த கோடுக்கு மிக அருகில் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே தனிப்பட்ட கிராக் வளர்ச்சி வளைவின் டேட்டா எதுவாக இருந்தாலும் நீங்கள் x ஆக்ஸிஸ் 𝛅 K என தேர்வு செய்தால் அவை அனைத்தும் பொருத்தப்படலாம் இது ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் வரம்பாகவும் y ஆக்ஸிஸ் ஐ da dN என்பது கிராக் வளர்ச்சி விகிதமாகவும் இருக்கும் இது ஒரு சவாலான பணி இது லாக் லாக் புளொட் மற்றும் ஒரு மெட்டிரியலின் அனைத்து கிராக் வளர்ச்சி வளைவு டேட்டாவையும் ஒரே வரைபடத்தில் பொருத்த முடியும் இதன் பொருள் என்னவென்றால் இது உங்கள் வடிவமைப்பு கணக்கீட்டில் பயன்படுத்தப்படலாம் இது பாரிஸால் பெறப்பட்டது எனவே இது பாரிஸ் லா என்று அழைக்கப்படுகிறது பாரிஸ் லா என்ன கூறுகிறது என்றால் da dN C x 𝛅 K m எனவே இங்கே C மற்றும் M ஆகியவை மெட்டிரியல் மாறிலிகள் மெட்டிரியல் சோதனையிலிருந்து அவை தீர்மானிக்கப்பட வேண்டும் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பிராக்சர் இயக்கவியலால் கிராக் வளர்ச்சியை மாடலிங் செய்வதில் பாரிஸின் கவனிப்பு ஒரு முக்கியமான படியாகும் இது மிகவும் குறிப்பிடத்தக்க படி அதை ஒருபோதும் மறக்க வேண்டாம் மிகப்பெரிய டேட்டாகளை சேகரிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை இதை என்ன செய்வது என்று உங்களுக்குத் தெரியாது வடிவமைப்பு கணக்கீட்டில் நீங்கள் பயன்படுத்த மிகப்பெரிய டேட்டா சரியாக குறிப்பிடப்பட வேண்டும் இந்த பாரிஸ் லாவின் பின்னணியில் இருந்த வரலாறு என்ன என்று பார்ப்போம் அதற்குள் செல்வதற்கு முன் அணுகுமுறை முற்றிலும் எம்பிரிக்கல் என்பதையும் அங்கீகரிப்போம் இந்த சமன்பாட்டை நீங்கள் அடைய எந்த தியரட்டிகல் அடிப்படையும் இல்லை இது உண்மையில் நீங்கள் சேகரித்த டேட்டா வளைவு பொருத்தும் பயிற்சியாகும் ஆரம்ப கட்டத்தில் இருந்து கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியர் நிலைக்கு அவர்கள் அதிக டேட்டாகளை சேகரிக்கும் போது மக்கள் பாரிஸ் லாவின் மிகவும் கடினமான பதிப்புகளை உருவாக்கியுள்ளனர் ஆயினும்கூட ஒரு கடினமான நிகழ்வை மாதிரியாக்குவது மிகவும் எளிது எனவே தோற்றம் முற்றிலும் எம்பிரிக்கல் ஆனது அதனால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது பாரிஸ் லாவின் புத்திகூர்மை என்ன கிராக் வளர்ச்சி விகிதத்தில் பயன்படுத்தப்பட்ட ஸ்ட்ரெஸ் மற்றும் கிராக் நீளத்தின் விளைவு புத்திசாலித்தனமாக ஒரு அளவுரு K மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அவரது உண்மையான படைப்பு ஒரு போயிங் தொழில்நுட்ப குறிப்பாக தோன்றியது நீங்கள் நினைவில் கொள்ளவேண்டியது என்னவென்றால் இந்த ஃப்பெட்டிக் தோல்விகள் பல சூழல் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது பாரிஸ் லா வை வளர்க்கும் போது சுற்றுச்சூழலின் விளைவை பாரிஸ் கருத்தில் கொள்ளவில்லை அதை தொடங்குவதற்கான சூழலை அவர் கருத்தில் கொள்ளாததால் அவர் ஒரு எளிய எம்பிரிக்கல் ரிலேஷனை அடையமுடிந்தது பொறியியலில் இதைத்தான் நாங்கள் செய்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை எளிமையான சமன்பாடு மூலம் மாதிரியாக மாற்ற முயற்சிக்கிறோம் அனுபவத்திலிருந்து அவர்கள் கொடுக்கும் கள முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் திருத்தும் பாக்டர்களைக் கொண்டுவருகிறீர்கள் எனவே இந்த வகையான அணுகுமுறை வடிவமைப்பு நடைமுறைக் கண்ணோட்டத்தில் சாத்தியமானது பாரிஸ் கர்னலைப் பார்த்து சுற்றுச்சூழல் முதலியவற்றின் பங்கு போன்ற பாக்டர்களைக் கொண்டுவராமல் da dN மற்றும் 𝛅 K இடையேயான உறவை அடைந்தார் கிராக் வளர்ச்சி விகிதத்தில் சுற்றுச்சூழல் குறிப்பிடத்தக்க செல்வாக்கைக் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் ஒரு குறிப்பை வைத்திருக்க வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மக்கள் பின்னர் பாரிஸ் லாவை மாற்றியமைத்துள்ளனர் சுருக்கமாக பாரிஸ் லா நேர்த்தியானது மற்றும் சுற்றுச்சூழலின் பங்கை மாதிரியாக திருத்தங்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் எவ்வாறு கிராக் வளர்ச்சி விகிதத்தை மாற்றுகிறது என்பதையும் நாங்கள் பார்ப்போம் நாம் எந்த வகையான ஆக்கிரமிப்பு சுற்றுச்சூழல்களைப் பார்க்க வேண்டும் ஒரு சில ஸ்லைடுகளுக்குப் பிறகு அதையெல்லாம் பார்ப்போம் நாங்கள் மேலும் முன்னேறுவதற்கு முன்பு நாங்கள் ஒரு கேள்வியைக் கேட்க வேண்டியிருக்கும் பாரிஸ் லா செல்லுபடியாகுமா பாரிஸ் லா வை சரிப்பார்த்தல் உண்மையில் இந்த கேள்விக்கு ஆய்வறிக்கைகளில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் இரண்டு வெவ்வேறு மாதிரிகளை எடுத்துள்ளனர் இதை டொனால்ட்சன் மற்றும் ஆண்டர்சன் செய்தனர் முற்றிலும் மாறுபட்ட இரண்டு உள்ளமைவுகளுக்கு கிராக் வளர்ச்சி டேட்டாவை அவர்கள் சேகரித்தனர் நீங்கள் உண்மையிலேயே பேசுகிறீர்கள் எந்த விகிதத்தில் கிராக் வளரும் அவர்கள் உள்ளமைவுகளை எந்த வழியில் தேர்வு செய்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கிராக் நீளத்தின் செயல்பாடாக ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் குறைகிறது உண்மையில் நாங்கள் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் உருவாக்கியபோது பார்த்தோம் ஒரு மைய கிராக் ஒரு வெட்ஜ் லோடுக்கு உட்பட்டால் கிராக் நீளத்தின் செயல்பாடாக SIF குறைகிறது என்பதைக் கண்டோம் அவர்கள் தேர்ந்தெடுத்த மற்றொரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் கிராக் நீளத்தின் செயல்பாடாக SIF அதிகரிக்கிறது இது வெளிப்படையானது பெரும்பாலான கணக்குகளில் இது நிகழ்கிறது எனவே ஃபார் ஃபீல்ட் ஸ்ட்ரெஸ் உட்பட்ட ஒரு சென்டர் கிராக்ட் பேனலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கிராக் நீளத்தின் செயல்பாடாக SIF அதிகரிக்கும் இந்த இரண்டு எதிரெதிர் வகை SIF நடத்தைகளில் பாரிஸ் லா சரியாக கணித்துள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் dN da 𝛅 K உடன் தொடர்புடையதாக இருக்கலாம் பின்னர் பாரிஸ் லாவின் வளர்ச்சியில் அர்த்தம் உள்ளது மக்கள் கேள்வி எழுப்பியதும் கேள்விக்கு பதிலளித்ததும் இதுதான் அவர்கள் A மாதிரியை எடுத்துக்கொண்டனர் இதற்காக KI P √𝝅a எனவே கிராக் நீளம் அதிகரிக்கும்போது ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் குறைகிறது அவர்கள் மாதிரி B ஐக் கருதினர் அதில் கிராக் நீளம் அதிகரிக்கும்போது ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் அதிகரிக்கிறது இதில் நீங்கள் தெளிவான பார்வையைப் பெறலாம் பாரிஸ் லாவின் இருப்பை உறுதிப்படுத்த இரண்டு மாதிரி உள்ளமைவுகள் எடுக்கப்பட்டுள்ளன மாதிரி A இன் விஷயத்தில் கிராக் நீளத்தின் செயல்பாடாக ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் குறைகிறது மாதிரி B இன் விஷயத்தில் கிராக் நீளத்தின் செயல்பாடாக ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் அதிகரிக்கிறது எனவே அவர்கள் சோதனையைச் செய்தபோது அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால் இந்த இரண்டிற்கும் நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள வரைபடத்தைப் பெறலாம் அதில் x ஆக்ஸிஸ் d dN ஆக உள்ளது நான் அதை உங்களுக்காக பெரிதாக்குவேன் நீங்கள் d dN Y ஆக்ஸிஸ் 𝛅 K உள்ளது எனவே இந்த இரண்டு முரண்பட்ட வழிகளிலும் SIF கிராக் நீளத்தின் செயல்பாடாக மாறுகிறது 𝛅 K தொடர்பாக கிராக் வளர்ச்சி விகிதத்திற்கு இடையில் நீங்கள் ஒரு சமன்பாட்டை ஏற்படுத்த முடியும் இது வித்தியாசமாக திட்டமிடப்பட்டுள்ளது இது y ஆக்ஸிஸ்க்கு பதிலாக d dN ஆக வைக்கப்படுகிறது ஆனால் அப்படித்தான் ஆய்வறிக்கையின் முதலில் முடிவுகளை அறிவித்தனர் இது உங்கள் வடிவமைப்பு கணக்கீட்டிற்கு பாரிஸ் லாவை பயன்படுத்தப்படலாம் என்ற நம்பிக்கையை அளிக்கிறது நீங்கள் அதைப் பார்க்க வேண்டியது இதுதான் So the relationship between crack growth rate and stress intensity factor range is essentially the same for these two loading configurations So that provided enough confidence for people to follow and use the Paris law Many modifications have come on this எனவே கிராக் வளர்ச்சி விகிதம் மற்றும் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் வரம்பு ஆகியவற்றுக்கு இடையிலான உறவு இந்த இரண்டு ஏற்றுதல் உள்ளமைவுகளுக்கும் அடிப்படையில் ஒன்றாகும் எனவே இது பாரிஸ் சட்டத்தைப் பின்பற்றவும் பயன்படுத்தவும் மக்களுக்கு போதுமான நம்பிக்கையை அளித்தது இதில் பல மாற்றங்கள் வந்துள்ளன நாம் பார்ப்போம் என்று இது ஒரு சுருக்கத்தைக் காண்பிப்பதற்காக மட்டுமே கிராக் வளர்ச்சி விகித வளைவை எவ்வாறு பெறுவது மற்றும் உங்கள் பாரிஸ் லா வுடன் முடிவடையும் சுழற்சி லோடிங்கிற்ககு உட்பட்ட ஒரு மாதிரியை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் இது 0 க்கு செல்கிறது அது தலைகீழாக மாறாது கிராக் வளர்ச்சியின் வீதத்தை நீங்கள் கண்காணிக்கிறீர்கள் எனவே இந்த டேட்டாலிருந்து சோதனை முடிவின் அடிப்படையில் C மற்றும் m ஆகியவற்றைக் கண்டறியவும் இந்த வடிவத்தில் கிராக் வளர்ச்சி விகிதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துங்கள் da by dN வளைவு கிராக் ஆரம்பம் பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டும் இது மிக முக்கியமான கட்டம் உண்மையில் நீங்கள் பார்த்தால் பல இரும்பு மெட்டிரியல்கள் வரம்பற்ற ஃப்பெட்டிக் கால அவகாசத்தை வெளிப்படுத்துகின்றன அவை ஸ்ட்ரெஸ் எண்டுறன்ஸ் லிமிட்ற்குள் உள்ளன உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ஒரு கிராக் ஏற்பட்டவுடன் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும்ஃப்பெட்டிக் மூலம் கிராக் எவ்வாறு வளரும் என்பது பாரிஸ் லா வால் நன்கு குறிப்பிடப்படுகிறது கிராக் ஆரம்பிக்கும் கட்டதில் உள்ளது இங்கே ஃப்பெட்டிக் பற்றிய நமது புரிதலையும் கொண்டு வருகிறோம் ஃப்பெட்டிக் விஷயத்தில் உங்களுக்கு எண்டுறன்ஸ் லிமிட் என்ற கருத்து உள்ளது எனவே இது மிகவும் சிறியதாக இருக்கும் கிராக்குளைக் காண்பிக்கிறது மேலும் உங்களிடம் இருக்கும் லோடிங்க் மிகவும் சிறியது இதுபோன்ற நிலைமைகளின் கீழ் கிராக் சேவையில் வளராது இதுதான் நாம் வரக்கூடிய முடிவு எனவே இதன் பொருள் கிராகுக்குளைத் தொடங்காத ஒரு ஆரம்பநிலை ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் இருக்க வேண்டும் எனவே இந்த கருத்து மேம்பட்டது அதைத்தான் இங்கே சுருக்கமாகக் கூறலாம் எனவே ஸ்பெக்ட்ரமின் ஒரு பகுதியில் 𝛅 K ஆரம்பநிலை மதிப்பிற்குக் கீழே கிராக் தொடங்கப்படாது கொடுக்கப்பட்ட மெட்டிரியலுக்கு 𝛅 K ஆரம்ப நிலை மதிப்பு என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அடிப்படை யோசனை என்னவென்றால் 𝛅 K இன் சிறிய மதிப்புகளுக்கு மிகக் குறுகிய கிராக்குகள் பரவாது இது ஸ்பெக்ட்ரமின் ஒரு முனை ஸ்பெக்ட்ரமின் மறுமுனையில் 𝛅 K என்பது மெட்டிரியல் பிராக்சர் கடினத்தன்மையுடன் ஒப்பிடப்படும் கிராக்க்கின் வளர்ச்சி விகிதம் மிகப் பெரிதாகிறது எனவே இரண்டும் உள்ளன கிராக்கின் முழுமையான கதையை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் ஒரு கிராக் துவக்க கட்டம் இருக்கும் கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியர் தொடர்ந்து ஒரு கிராக் வளர்ச்சி கட்டம் இருக்கும் Refer Slide time 2257 பல உலோகக் கலவைகளுக்கு 𝛅 K ஆரம்பநிலை மதிப்பு என்ன என்பதையும் நீங்கள் ஆய்வறிகைகளில் வைத்திருக்கிறீர்கள் அதன் மாதிரியை மட்டும் பார்ப்போம் நீங்கள் எஃகு வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இரண்டு நெடுவரிசைகள் உள்ளன உங்களிடம் ஒரு நெடுவரிசையில் R உள்ளது அதன் வரையறையை விரைவாகக் காண்போம் R ஒரு ஸ்ட்ரெஸின் விகிதம் இது K min K max க்கு சமமாகும் இது உங்கள் R வளைவு அல்ல பிராக்சர் மற்றும் ஃப்பெட்டிக் ஆகியவற்றிலிருந்து குறியீடுகளின் கலவை உள்ளது எனவே நீங்கள் ஃப்பெட்டிக் ஆய்வறிக்கைக்கு சென்றால் சராசரி ஸ்ட்ரெசும் அதிகரிக்கும் போது R மேலும் அதிகரிக்கலாம் இது 0 13 முதல் 0 75 வரை மாறுகிறது நீங்கள் பார்த்தால் சராசரி ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் போது 𝛅 K ஆரம்ப நிலை மதிப்பு குறைகிறது இது 6 6 MPa √m லிருந்து சென்று 3 8 MPa √m ஆக குறைகிறது அதாவது சராசரி ஸ்ட்ரெஸ் அதிகரித்தால் 𝛅 K ஆரம்ப நிலை குறையும் எனவே R 0 க்கு சமமாக இருக்கும்போது கிராக் தொடங்குவதை விட கிராக் முன்னதாகவே தொடங்கும் மற்ற மெட்டிரியல்களிலும் இதே நிலைமையை நீங்கள் காண்கிறீர்கள் R 0 1 முதல் 0 8 ஆக மாற்றப்படும்போது 𝛅 K ன் ஆரம்ப நிலை மதிப்பு 8 MPa √m லிருந்து 3 1 MPa √m ஆக மாறுகிறது

ஸ்ட்ரெஸ் விகிதத்தின் வரையறை எனவே R என்றால் என்ன இது ஃப்பெட்டிக் ஆய்வறிக்கையிலிருந்து வருகிறது R என்பது ஸ்ட்ரெஸ் விகிதத்தைத் தவிர வேறில்லை எனவே N மற்றும் K இடையே ஒரு வரைபடம் உள்ளது மேலும் உங்களிடம் சுழற்சி முறையில் மாறுபட்ட லோடு உள்ளது எனவே இந்த வழக்கில் R 0 ஐ விட அதிகமாக உள்ளது மேலும் ஸ்ட்ரெஸ் விகிதம் R என்பது 𝛔 min 𝛔max இது K min Kmax சமமாக வழங்கப்படுகிறது இது உங்கள் R வளைவு அல்ல எனவே சூழலைப் பொறுத்து நீங்கள் R என்ற குறியீட்டுடன் ஒரு அர்த்த்ததை இணைக்க வேண்டும் மேலும் நீங்கள் கிராக் துவக்கம் மற்றும் கால அவகாசத்தின் மதிப்பீட்டைப் பற்றி பேசும்போது ஃப்பெட்டிக் ஆய்வறிக்கையில் ஸ்ட்ரெஸ் விகிதமான R ஐப் பார்க்க வேண்டும் எனவே R 0 ஆக இருக்கும்போது குறைந்தபட்ச லோடு 0 ஐ தொடும் R 1 என்பது ஃப்பெட்டிக் விஷயத்தில் உங்கள் சுழலும் வளைக்கும் ஸ்பெசிமெனுக்கு வழங்கப்படும் லோடிங்கின் வகை பிராக்சரில் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் R 0 அல்லது R 0 என வைத்திருப்போம் இந்த வகையான சூழ்நிலைகளுக்கு சோதனைகள் செய்யப்படுகின்றன எனவே R 0 ஐ விட அதிகமாக இருக்கும்போது 𝛔min 0 ஆக இருக்கும் அது R0 ஆக இருந்தால் 𝛔min0 ஆக இருக்கும் R 1 ஆக இருந்தால் 𝛔min 𝛔max ஆக இருக்கும் ஆகவே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவெனில் ஃப்பெட்டிக் மற்றும் பிராக்சர்க்கு இடையில் குறியீடுகளின் மோதல் உள்ளது இந்த அத்தியாயத்தில் R ஐ ஸ்ட்ரெஸ் விகிதமாகப் பயன்படுத்துவோம் சில பிரச்சினைகள் குறித்து நாம் விவாதிக்க வேண்டியிருக்கும் நாம் இந்த முறையில் R ஐப் பயன்படுத்துவோம் இது முக்கியமானது கிராக் துவக்கத்திற்கும் கிராக் வளர்ச்சிக்கும் ஒப்பீட்டு விகிதம் என்ன பிராக்சர் இயக்கவியலின் பார்வையில் இந்த ஸ்லைடை முன்னரே பார்த்தோம் நீங்கள் செயல்படும் ஸ்ட்ரெஸ் அளவைப் பொறுத்து கிராக் துவக்கம் மற்றும் கிராக் பரப்புதல் 50 50 ஆக இருக்கலாம் அல்லது கிராக் துவக்கம் நீண்டதாக இருக்கலாம் மற்றும் கிராக் பரப்புதல் சிறியதாக இருக்கலாம் கிராக்கின் ஆரம்பக்கட்டத்தில் உலோகவியலாளர்கள் உண்மையில் ஒரு பங்களிப்பை செய்கிறார்கள் நீங்கள் கிராக்கின் ஆரம்பத்தை தாமதப்படுத்தினால் இன்னும் சிறந்தது எனவே கிராக் துவக்கத்தை தாமதப்படுத்துவதற்கான வழிமுறைகள் இருந்தால் நீங்கள் நன்மைகளைப் பெறுவீர்கள் ஆனால் கிராக் வளர ஆரம்பித்தவுடன் பிராக்சர் இயக்கவியலின் அடிப்படையில் NDT அட்டவணைகளை உருவாக்கி இந்த நிலைமையைக் கையாளலாம் கிராக் துவக்கத்திற்கான வழிமுறைகள் என்ன கிராக் பரப்புதல் கட்டத்தைப் பற்றி விவாதித்த பிறகு இந்த அத்தியாயத்தின் முடிவில் ஒரு ஃப்பெட்டிக் கிராக் எவ்வாறு தொடங்கப்படுகிறது என்பதைக் கூறும் மாதிரிகளையும் நாங்கள் காண்போம் சிக்மாய்டல் கர்வு 𝛅 K ஆரம்பநிலை என்பது ஒரு கிராக்கை தொடங்க மிக அவசியம் என ஒரு கட்டம் உங்களிடம் உள்ளது இதை பகுதி 1 என்றும் வளர்ச்சி கட்டத்தை பகுதி 2 என்றும் கேட்டாஸ்ட்ரோபிக் ஃப்பைளியரை பகுதி 3 என்றும் அழைக்கலாம் எனவே ஒரு கிராக் வளர்ச்சியின் முழுமையான வரைபடத்தைப் பார்த்தால் இது ஒருசிக்மாய்டல் வளைவு என அழைக்கப்படுகிறது தற்போது பகுதி 1 ல் கிராக் எவ்வாறு வளர்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் எனவே பகுதி வாரியாக நாம் பார்ப்போம் முக்கியமான பிரச்சினைகள் என்ன பகுதி 1 இல் என்ன நடக்கிறது பகுதி 2 இல் என்ன நடக்கிறது பகுதி 3 இல் என்ன நடக்கிறது இவ்வாறு தான் நாம் அதை பார்க்க வேண்டும் பகுதி 1 இல் என்ன நடக்கிறது இது மைக்ரோ கிராக் வளர்ச்சியின் பகுதி இந்த வரைபடத்தைப் பார்த்தால் இந்த பகுதி மட்டுமே சிறப்பிக்கப்படுகிறது இந்த விஷயத்தில் நீங்கள் கண்டறிவது என்னவென்றால் நானோமீட்டர்களின் வரிசையில் கிராக் வளர்ச்சி மிகவும் சிறியது மேலும் அவை கிராக் முன்புறத்தில் சிறிய தூரங்களில் கூட ஒரே மாதிரியாக இல்லை எனவே இதன் விளைவு என்ன நீங்கள் ஒரு ஃப்பெட்டிக் கிராக் வளர்ச்சியில் பார்க்கும் போராட்டங்களை உருவாக்க முடியாது பகுதி 1 இன் விஷயத்தில் நீங்கள் தெளிவான வெட்டு மோதல்களைக் காண மாட்டீர்கள் எனவே அதுதான் இங்கே சுருக்கப்பட்டுள்ளது அதிகம் வலியுருத்தும் அம்சங்கள் யாவை மெட்டிரியலின் மைக்ரோ அமைப்பு சராசரி ஸ்ட்ரெஸ் மற்றும் சூழல் ஒரு பெரிய வலியுருத்தல் கொண்டுள்ளன எனவே நான் குறிப்பிட்டுள்ளபடி உலோகவியலாளர்கள் மைக்ரோ கட்டமைப்போடு விளையாடுகிறார்கள் இதனால் அவர்கள் கிராக் துவக்க கட்டத்தை தாமதப்படுத்தும் நிலையில் இருக்கிறார்கள் இங்கே சராசரி ஸ்ட்ரெஸ் ஒரு மிக முக்கிய பங்கை வகிக்கிறது நீங்கள் R இன் உயர் மதிப்புகளில் செயல்படுகிறீர்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் சூழலும் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டுள்ளது நான் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் வரைபடத்திலும் காண்கிறீர்கள் பொருட்களின் அதிகபட்ச ஆயுள் இந்த பகுதியில் உள்ளது இது ஆப்பரேட்டிங் லோடுகளைப் பொறுத்தது நீங்கள் குறைந்த ஸ்ட்ரெஸ் மட்டத்தில் செயல்படப் போகும்போது நீங்கள் ஒரு நீண்ட துவக்க கட்டத்தைத் தொடர்ந்து வளர்ச்சிக் கட்டத்தைக் கொண்டிருப்பீர்கள் பின்னர் நாம் பகுதி 2 க்கு செல்வோம் பகுதி 2 ஐப் பொறுத்தவரை கிராக் வளர்ச்சி விகிதம் ஒரு சுழற்சிக்கு 10 4 மில்லிமீட்டர் முதல் ஒரு சுழற்சிகக்கு 10 2 மில்லிமீட்டர் வரிசையில் உள்ளது அதாவது ஒரு மில்லிமீட்டரில் நூறில் ஒரு பங்கு எனவே இது இன்னும் சிறியது நீங்கள் காண்பது என்னவென்றால் ஆரம்பத்தில் கிராக் வளர்ச்சி விகிதம் சிறியதாக இருக்கும் கிராக் நீளம் அதிகரிக்கும் போது கிராக் வளர்ச்சி விகிதமும் அதிகரிக்கும் உண்மையில் உங்கள் கணக்குகள் ஒன்றில்உலோகவியல் சோதனையிலிருந்து பதிவுசெய்யப்பட்ட மோதல்கள் இருக்கும் உங்களிடம் பெரிய கிராக் வளர்ச்சி விகிதம் இருப்பதால் இந்த இடத்தில் மோதல்கள் சாத்தியமாகும் பொதுவாக பொருட்களில் மோதல்கள் மிகத் தெளிவாகக் காணப்படுகின்றன எனவே அதுதான் இங்கே காட்டப்பட்டுள்ளது பகுதி 2 இல் மெட்டிரியலுக்கு வெளிபடுத்த்ம் திறனிருந்தால் நீங்கள் மோதல்களை காண முடியும் ஏனெனில் வேலைநிறுத்தங்களைப் பற்றி விவாதிக்கும்போது சில மெட்டிரியல்களில் மோதல்கள் காணப்படவில்லை என்று நான் சொன்னேன் ஃப்பெட்டிக் கிராக் வளர்ச்சி அதில் ஏற்படவில்லை என்று அர்த்தமல்ல இது மெட்டிரியல் கலவையின் செயல்பாடாகும் எனவே மோதல்கள் காணக்கூடிய அந்த மெட்டிரியல்களில் அது பகுதி 2 இல் காணப்படும் நீங்கள் மைக்ரோ கட்டமைப்பு பார்த்தால் மெட்டிரியலை பொறுத்து சிறிய முதல் பெரிய தாக்கத்தை கொண்டுள்ளது அது நீங்கள் கருத்தில் கொள்ளும் மெட்டிரியலை பொறுத்தது அடுத்த அம்சம் என்னவென்றால் சுற்றுச்சூழலுக்கு என்ன வழி இருக்கிறது சுற்றுச்சூழல் சராசரி ஸ்ட்ரெஸ் மற்றும் அதிர்வென் ஆகியவற்றின் சில சேர்க்கைகள் குறிப்பிடத்தக்கவை உங்களுக்கு சீரற்ற அதிர்வு கணக்கு உள்ளது எனவே எந்த லோடு பயன்படுத்தப்படுகிறது என்பதைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே முக்கியமானது இந்த கணக்கு மேலும் மேலும் சிக்கலாகிறது பாரிஸ் லா கிராக் வளர்ச்சி விகிதத்தைப் புரிந்துகொள்வதற்கான எளிய பிரதிநிதித்துவம் ஆகும் அழிவு அல்லாத நுட்பங்களால் கிராக் வளர்ச்சியைக் கண்காணிக்கக்கூடிய பகுதி இது நாங்கள் ஏற்கனவே பாரிஸ் லாவை பார்த்தோம் இந்த பகுதியில் பாரிஸ் லா பொருந்தும் நீங்கள் C மற்றும் m ஆகியவற்றைப் பார்த்தால் இவை பொதுவான குறியீடுகள் போன்றவை பாரிஸ் லாவை பயன்படுத்துவதற்கு நீங்கள் டேட்டாவைத் தேர்ந்தெடுத்திருப்பீர்கள் அந்தத் டேட்டாவிலிருந்து நீங்கள் செயலாக்கி பின்னர் C மற்றும் m இன் மதிப்பைக் கணக்கிடலாம் நாங்கள் விரைவில் பார்க்கும் மற்றொரு விதி உங்களிடம் இருந்தால் அது C மற்றும் m ஐயும் கொண்டிருக்கும் ஆனால் அந்த குறியீடுகள் இந்த குறியீடுகள் சமமானவை அல்ல இது பொதுவான குறியீடு மட்டுமே நீங்கள் வளைவைப் பொருத்த முடிந்த மெட்டிரியலில்லிருந்து அந்தத் டேட்டாவை சேகரிக்கவும் எனவே அது அதனுடன் செல்கிறது பகுதி 3 ல் கிராக் வளர்ச்சி விகிதம் ஒரு சுழற்சிகக்கு 10 2 மில்லிமீட்டர் முதல் ஒரு சுழற்சிகக்கு 10 1 மில்லிமீட்டர் வரிசையில் மிக அதிகமாக உள்ளது அதாவது ஒரு சுழற்சிகக்கு 0 1 மில்லிமீட்டர் கிராக் 1 சுழற்சியில் என்டையர் கிரேன் வழியாக ஓடுகிறது எனவே வெளிப்படையாக பொருள் இந்த கட்டத்தை அடையும் போது நீங்கள் அதை நிராகரிக்க வேண்டும் இந்த பொருள்களை நீங்கள் பயன்படுத்த முடியாது மற்றும் பகுதி மூன்றில் மைக்ரோ கட்டமைப்பு சராசரி ஸ்ட்ரெஸ் மற்றும் தடிமன் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டுள்ளன பகுதி 1 மற்றும் 2 விஷயத்திலும் சுற்றுச்சூழல் மிக முக்கிய பங்கை வகித்துள்ளது என்பதை நாங்கள் கண்டோம் பகுதி3 ஐப் பொறுத்தவரை சூழல் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கவில்லை கிராக் வளர்ச்சி இந்த கட்டத்தை அடைந்தால் பொருள் நிராகரிக்கப்பட வேண்டும் அது மிகவும் வெளிப்படையானது எனவே உங்கள் பாரிஸ் லா முறையாகப் பயன்படுத்தப்பட்டால் கிராக் வளர்ச்சி விகிதம் எப்போது அதிகரிக்கும் என்று நீங்கள் சொல்ல முடியும் இரண்டாம் பகுதியின் இறுதி வரை மட்டுமே பாரிஸ் லா செல்லுபடியாகும் எனவே இதுதான் காரணம் மக்கள் இணைக்க விரும்பினர் பகுதி மூன்றை கணிக்க என்ன நடக்கிறது அவர்கள் இதையும் இணைக்க முயன்றனர் எனவே உங்களிடம் பல லா க்கள் முன்மொழியப்பட்டுள்ளன அவை பாரிஸின் அடிப்படையைப் பின்பற்றுகின்றன டொனாஹூ லா dadN C 𝛅 K 𝛅 K thm இதைத்தான் நான் முன்பு குறிப்பிட்டிருந்தேன் நீங்கள் பாரிஸ் லா பொருத்தப்பட்ட மெட்டிரியலில்லிருந்து இந்த C மற்றும் m ஐ எடுக்க முடியாது C மற்றும் m மதிப்புகளை பின்னர் தேவையான இடத்தில் பயன்படுத்தவும் அவர்கள் படித்த மெட்டிரியல் டேட்டா நீங்கள் பொருத்த வேண்டும் அந்த மெட்டிரியல்களுக்கு மட்டுமே நீங்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியும் இது அடிப்படையில் ஒரு வளைவு பொருத்தும் பயிற்சி கிராக் வளர்ச்சி விகித வளைவு எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் வடிவம் அடிப்படையில் ஒரு வளைவு பொருத்தும் பயிற்சி முற்றிலும் எம்பிரிக்கல் ஆனது மேலும் இது ஒரு குறிப்பிட்ட டேட்டா தொகுப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்றால் இந்த டேட்டாத் தொகுப்பிற்கு வெளியே இந்த எம்பிரிக்கல் லா வை பயன்படுத்தக்கூடாது எனவே நீங்கள் கவனம் செலுத்திய டேட்டாத் தொகுப்போடு இது செல்கிறது 𝛅 K வின் ஆரம்ப நிலை R இன் செயல்பாடாக வெளிப்படுத்தப்படுகிறது பின்னர் பார்ப்போம் R மாறும்போது 𝛅 K வின் ஆரம்ப நிலையும் மாறுகிறது எனவே R 0 க்கு சமமாக இருக்கும்போது 𝛄𝛅 K th ஆகும் எனவே சராசரி ஸ்ட்ரெஸ் மாற்றும்போது கிராக் துவக்க ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர்யும் மாறுகிறது எனவே அது கவலை அளிக்கிறது எனவேபகுதி 1 ஐ சிறப்பாகக் கணக்கிட இந்தச் விதி உங்களிடம் உள்ளது எனவே இப்போது பகுதி 1 மற்றும் பகுதி 2 ஐக் கொண்டிருக்கிறோம் இயற்கை நீட்டிப்பு என்னவென்றால் பகுதி 3 ஐ எவ்வாறு கையாள முடியும் ஃபார்மன் லா இது ஃபார்மன் லாவால் செய்யப்படுகிறது கிராக் வளர்ச்சிக்கு உங்களிடம் உள்ள லா க்களில் இது மிகவும் பிரபலமானது இங்கேஉங்களிடம் இருக்கும் சமன்பாடு dadN C x 𝛿Kx nKc 𝛿K உண்மையில் நீங்கள் ஆய்வறிக்கையை பார்த்தால் மக்கள் எதிர்பார்த்த கால அவகாசத்தை கொடுப்பதற்கும் கிராக் வளர்ச்சியைக் கொடுப்பதற்கும் இவற்றின் அடிப்படையில் அவ்வப்போது NDT அட்டவணைகள் என்ன என்பதற்கும் மக்கள் கணினி மென்பொருளை உருவாக்கியுள்ளனர் கிராக் வளர்ச்சி சட்டங்கள் உங்களிடம் உள்ளது NASGRO மற்றும் AFGRO என அழைக்கப்படுபவை மற்றும் இது பல அந்த அனைத்து கணக்கீட்டு மென்பொருட்களிலும் மக்கள் இந்த ஃபார்மன் லாவின் மாறுபாட்டை ஒரு அடிப்படையாகப் பயன்படுத்தினர் இது போன்ற மென்பொருள்களுக்கான அடிப்படையை உருவாக்குகிறது பகுதி 123 ஆகியவற்றை நாங்கள் தனித்தனியாகக் கண்டோம் எம்பிரிக்கல் சமன்பாடுகளின் மூலம் முழு சிக்மாய்டல் வளைவையும் மாதிரியாகக் கொண்டுவருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முழு சிக்மாய்டல் வளைவு எனவே உங்களிடம் இது போன்ற மற்றொரு லா உள்ளது இது எர்டோகன் மற்றும் ரத்வானி Erdogan and Ratwani அவர்கள் கொடுத்த சமன்பாடுகள் dadN〖C1β〗m 〖δK δk th〗nK c 1βδK நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் எம்பிரிக்கல் ரிலேஷன் நீங்கள் வரலாற்றைப் பாருங்கள் பாரிஸ் லா கண்டுபிடிக்கப்படும் வரை மக்கள் LEFM க்கு செல்லவில்லை ஏனெனில் அவர்கள் கண்டறிந்த பாரிஸ் லா வில் கிராக் வளர்ச்சியைக் கண்காணிக்க முடியும் பிராக்சர் இயக்கவியல் கருத்துகளின் சில பயன்பாடு உள்ளது இல்லையெனில் பிராக்சர் இயக்கவியல் கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியர் எப்போது ஏற்படும் என்று மட்டுமே கூறுகிறது இது ஒரு முக்கியமான தகவல் என்றாலும் அந்த தகவல் மட்டும் போதாது கிராக் வளர்ச்சியை நீங்கள் கணிக்க முடிந்தால் இதுதான் சரியான வழி நான் சென்று நேரியல் எலாஸ்டிக் பிராக்சர் இயக்கவியலைப் பயன்படுத்தலாம் என வடிவமைப்பாளர்கள் உணர்ந்தார்கள் எனவே நான் βK maxK minK max K min கொண்டுள்ளேன் இந்த பாக்டர்கள் அனைத்தும் இதுபோன்று வரையறுக்கப்பட்டுள்ளன 〖C1β〗m என்பது சராசரி ஸ்ட்ரெஸை குறிக்கிறது ஏனெனில் β இந்த வகையான விகிதம் உள்ளது 〖δK δk th〗n இது குறைந்த ஸ்ட்ரெஸ் மட்டங்களில் சோதனை டேட்டாவைக் குறிக்கிறது இறுதியாக K c 1βδK என்பது அதிக ஸ்ட்ரெஸ் மட்டங்களில் சோதனை டேட்டாவைக் குறிக்கிறது ஆனால் இந்த லா க்கள் அனைத்திற்கும் என்ன அடிப்படை பாரிஸ் லா தான் ஒரே அடிப்படை அவர் சுற்றுச்சூழல் விளைவுகளை இணைத்திருந்தால் da dN விற்கும் மற்றும் 𝛅 K விற்கும் வந்திருக்க மாட்டீர்கள் இப்போது பிராக்சர் இயக்கவியல் ஆய்வறிக்கையில் உள்ள அனைவருக்கும் நீங்கள் da dN மற்றும் 𝛅 K உடன் விளையாட வேண்டும் என்பது தெரியும் நீங்கள் 𝛅 K Kc மற்றும் R ஐ சேர்க்கிறீர்கள் எனவே அடிப்படை கர்னல் பாரிஸால் வழங்கப்பட்டது ஃப்பெட்டிக் கிராக் கிரௌத்தின் மீது சராசரி ஸ்ட்ரெஸின் தாக்கம் எனவே அதனால்தான் அவரது விதி மிகவும் முக்கியமானது நாம் பார்க்க வேண்டும் ஃப்பெட்டிக் கிராக் வளர்ச்சியில் சராசரி ஸ்ட்ரெஸ் விளைவு என்ன ஸ்ட்ரெஸ் விகிதம் R ன் வரையறையை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் உங்களிடம் ஒரு வரைபடம் உள்ளது X ஆக்ஸிஸில் 𝛅 K Y ஆக்ஸிஸில் இது da dN ஆகும் இது R இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு அதாவது R 0 க்கு சமம் என்று நான் நினைக்கிறேன் R மாற்றப்படும்போது வரைபடம் எவ்வாறு மாறுகிறது இது இடதுபுறமாக மாற்றப்படும் எனவே இதன் அர்த்தம் K வின் ஆரம்ப நிலை குறைந்து கொண்டே செல்கிறது கிராக் வளர்ச்சி விகிதங்கள் சற்று அதிகரிக்கிறது உங்கள் கேட்டாஸ்ட்ரோபிக் ஃப்பைளியர் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது ஒரு குறிப்பிடத்தக்க கவனிப்பு என்னவென்றால் சராசரி ஸ்ட்ரெஸ் அதிகரிப்பதால் 𝛅 K வின் ஆரம்ப நிலை குறைகிறது கிராக் வளர்ச்சியில் வெளிப்படையாக அதிகரிப்பு உள்ளது எனவேஒரு படத்தைப் பெற முயற்சிக்கவும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்யலாம் நான் ஏற்கனவே R வளைவு அல்ல என்று குறிப்பிட்டுள்ளேன் இது உண்மையில் 𝛔min 𝛔max அல்லது KminKmax ஆகும் நாம் R 0 அல்லது 0 ஐ விட மதிப்பிற்காக வேலை செய்கிறோம் பெட்டிக் கிராக் கிரௌத் ரேட் கர்வில் உண்டாகும் சுற்றுசூழல் விளைவுகள் எனவே இப்போது பார்ப்போம் சூழல் சிக்மாய்டல் வளைவை எவ்வாறு மாற்றியமைக்கிறது உங்களிடம் ஆக்கிரமிப்பு சூழல் இருந்தால் இங்கே நீங்கள் கண்டது என்னவென்றால் 𝛅 K வின் ஆரம்ப நிலை 0 ஆகும் இது மிகவும் ஆபத்தானது ஒரு சாதாரண சூழலில் நீங்கள் 𝛅 K வின் ஆரம்ப நிலையின் வரையறுக்கப்பட்ட மதிப்பைக் கொண்டிருக்கலாம் ஒரு ஆக்கிரமிப்பு சூழலில் அது 0 ஆக இருக்கலாம் மேலும் கிராக் வளர்ச்சி கட்டத்தில் கூட கிராக் வளர்ச்சி விகிதத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உள்ளது இது பகுதி 2 ஆகும் உங்களிடம் அதிக கிராக் வளர்ச்சி விகிதம் உள்ளது இந்த வகையான வரைபடம் ஒரு குறிப்பிட்ட வகையான சூழலுக்கு காணப்படுகிறது வரைபடம் b இன் விஷயத்தில் இந்த திரவ சூழல்களினால் ஸ்ட்ரெஸ் அரிப்பு கவனிக்கப்படுகிறது இரண்டு விஷயங்கள் நடக்கின்றன இங்கே 𝛅 K வின் ஆரம்ப நிலை 0 இது மட்டுமல்ல இதனுடன் ஒப்பிடுகையில் இடைநிலை கட்டத்தில் திடீரென கிராக் வளர்ச்சி விகிதத்தில் அதிகரிப்பு உள்ளது இது உங்களுக்கு திரவ சூழல்களைக் கொண்ட சந்தர்ப்பங்களில் காணப்படுகிறது இது ஸ்ட்ரெஸ் அரிப்பை ஏற்படுத்துகிறது எனவே வரைபடம் வேறு இந்த வரைபடம் நீங்கள் பாரிஸால் வழங்கப்பட்ட எளிமையான மாதிரி இவை அனைத்தும் அதற்கான திருத்தங்கள் நீங்கள் பார்க்க முடியும் இது மிகவும் நேரியல் அல்ல உங்களுக்குத் தெரியும் இதற்காக யாராவது ஒரு லா வை பொருத்த முயற்சித்தால் அது மிகவும் கடினம் மறுபுறம் பாரிஸைப் பொறுத்தவரை ஒரு நேர் கோடு பகுதியும் ஆரம்ப தொடக்கத்தில் ஒரு வளைவும் இறுதியில் ஒரு வளைவும் உள்ளன மேலும் இரண்டு சூழ்நிலைகளையும் பார்ப்போம் இது மற்றொரு ஆக்கிரமிப்பு சூழல் கட்டமாகும் 𝛅 K வின் ஆரம்ப நிலை மாற்றப்படவில்லை ஆனால் கிராக் வளர்ச்சி அதிகரிக்கிறது எனவே நீங்கள் ஒரு வாயு சூழலைக் கொண்டிருந்தால் இது நிகழ்கிறது பொதுவாக ஹைட்ரஜன் உட்புகுத்தலில் இந்த வகையான நிலைமை ஏற்படுகிறது நீங்கள் இங்கே என்ன பார்க்கிறீர்கள் ஆரம்ப நிலைக்கு அருகில் தவிர கிராக் வளர்ச்சி விகிதங்களின் ஒட்டுமொத்த மேம்பாடு உள்ளது உங்களிடம் மற்றொரு விஷயம் உள்ளது இது மிகவும் சுவாரஸ்யமானது 𝛅 K வின் ஆரம்ப நிலை மாற்றப்படாத அல்லது 𝛅 K வின் ஆரம்ப நிலை 0 ஆக மாறும் நிகழ்வுகளை நாங்கள் பார்த்தோம் 𝛅 Kவின் ஆரம்ப நிலை மேலே தள்ளப்படும் ஒரு சுவாரஸ்யமான சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது அதுதான் இங்கே நமக்கு இருக்கும் நிலைமை இந்த பிரிவில் உங்களிடம் அதிக கிராக் வளர்ச்சி விகிதம் உள்ளது கரோசனுடைய தயாரிப்புகள் கிராக் மூடுதலுக்கு பங்களிக்கும் மெட்டிரியலின் அளவை அதிகரிக்கும் போது இது நிகழ்கிறது இதனால் 𝛅 K வின் ஆரம்ப நிலையை மேலே தள்ளுகிறது எனவே இந்த வகுப்பில் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் பாரிஸ் லா என்றால் என்ன இது உண்மையில் ஒரு போயிங் தொழில்நுட்ப குறிப்பாக அறிவிக்கப்பட்டது ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டபோது யாரும் அதை நம்பவில்லை டக்டேலுக்கு இதுதான் நடந்தது அவர் சோதனை முடிவை வழங்காததால் மக்கள் அதை நம்பவில்லை ஹானும் ரோசன்ஃபீல்டும் அவரை மீட்டு சோதனை முறைகளை நிரூபிக்க வேண்டும் கிராக் நீளத்தின் செயல்பாடாக SIF மாற்றக்கூடிய இரண்டு வெவ்வேறு வழிகளில் மக்கள் அதைச் செய்த சோதனைகளில் இங்கே நீங்கள் காணலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் கிராக் நீளத்தின் செயல்பாடாக SIF குறைகிறது மற்றொரு வழக்கில் கிராக் நீளத்தின் செயல்பாடாக SIF அதிகரிக்கிறது இரண்டு நிகழ்வுகளிலும் da dN மற்றும் 𝛅 K இடையே வரைபடம் அர்த்தமுள்ளதாக இருந்தது எனவே நிறுவப்பட்ட பாரிஸ் லா ஏற்றுக்கொள்ளத்தக்கது பின்னர் சிக்மாய்டல் வளைவையும் பார்த்தோம் நாங்கள் வெவ்வேறு பகுதிகளைப் பார்த்தோம் ஒவ்வொரு பகுதியிலும் பாதிக்கும் பாக்டர்கள் யாவை குறிப்பாக கிராக் துவக்கத்தில் மைக்ரோ கட்டமைப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இது மெட்டிரியல் விஞ்ஞானிகளின் களம் கிராக் துவக்கம் தாமதமாக இருக்கும் புதிய மெட்டிரியல்ளுடன் அவை உண்மையில் வெளிவருகின்றன பிராக்சர் இயக்கவியல் பார்வையில் இது மிகவும் சாதகமானது